மனித வள மேலாண்மை பாடத்திட்டத்திற்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் எனது பெயர் ஆராத்னா மாலிக் மேலும் இந்த பாடத்திட்டத்தை நீங்கள் கற்றுக் கொள்ள நான் உங்களுக்கு உதவுவேன் தற்போது நேரம் குறைவாக இருப்பதால் நாம் பாடத்திற்கு செல்லலாம் நாம் முந்தய வகுப்பில் ஊதிய முறைகள் பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் இன்று நாம் ஊதிய மற்றும் வெகுமதி அமைப்புகள் பற்றி பார்க்கலாம் முந்திய வகுப்பில் கற்றவற்றை மீண்டும் ஒரு முறை ரிவைஸ் செய்வதற்கு தற்போது நான் நேரத்தையும் செலவிட மாட்டேன் இந்த விரிவுரைகளுக்கு நான் கீழ்க்கண்ட ஆதாரங்களைப் பயன்படுத்தி இருக்கிறேன் இந்த விரிவுரைக்கு குறிப்பாகக் காசியோ கோமஸ் மெஜியா மற்றும் பெல்கின் ஆகியோர் எழுதிய புத்தகங்களை நாம் பார்க்க பார்க்கலாம் நம்பிக்கை இடைவெளி என்பதைப் பற்றி நாம் ஏற்கனவே சிறிதளவு பார்த்திருக்கிறோம் மேலும் ஊழியர்கள் அவர்களின் நிறுவனங்கள் அல்லது அவர்களின் முதலாளிகளை ஏன் நம்புவதில்லை அவர்களுக்கு இடையில் ஏன் இந்த இடைவெளி இருக்கிறது முதலாளிகள் தங்கள் நியாயமாக நடத்துவதில்லை என்று ஊழியர்கள் ஏன் நினைக்கிறார்கள் உயர்மட்ட மேலாண்மை நடுத்தர மேலாண்மை மற்றும் முன்னணி தொழிலாளர்களிடையே சலுகைகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடும் முதலாளிகள் தங்களை நடத்தும் விதத்தில் அவர்களுக்கு அதிருப்தி ஏற்படுகிறது மேலும் ஊதியம் அதிகமாக இருக்கலாம் உயர்மட்ட நிர்வாகம் அதிகப் பணத்தை வழங்கும் ஆனால் நடுத்தர நிர்வாகம் ஊழியர்களுக்கு அந்த அளவு பணத்தை வழங்காமல் போகலாம் அதனால்தான் ஊழியர்கள் நிறுவனத்தின் மீது நம்பிக்கை வைப்பது இல்லை ஊழியர்களுக்கு உயர்மட்ட நிர்வாகத்தின் திறனில் நம்பிக்கை குறைந்து போகும் தங்கள் சீனியர்களையும் அவர்கள் நம்ப மாட்டார்கள் அது ஒரு காரணமாக இருக்கலாம் நம்பிக்கை இடைவெளியால் சில சவால்கள் முன்வைக்கப்படுகின்றன ஊழியர்கள் ஏன் தங்களுடைய சீனியர்களை நம்பவில்லை அது எப்படி வேலையில் பாதிப்பை ஏற்படுத்தும் ஊழியர்களுக்கு தங்களை நிர்வாகத்தினர் எவ்வாறு நடத்துகிறார்கள் என்று தெரியும் அவர்கள் தங்களை நிர்வாகத்தினர் நியாயமற்ற முறையில் நடத்துவதாக உணரலாம் அவர்கள் உண்மையாகவோ அல்லது இல்லாமலோ இருக்கக்கூடிய தங்கள் சொந்த காரணங்களை இதற்குக் கொண்டு வர முயற்சி செய்யலாம் இந்த நம்பிக்கை இடைவெளியின் காரணமாக பணியில் ஊழியர்களுக்கு அர்ப்பணிப்பு இல்லாமை ஏற்படலாம் என்று கணிக்கப்படுகிறது இந்த நம்பிக்கை இடைவெளியை சமாளிக்க உத்திகளை வடிவமைப்பது மிகவும் கடினம் குறிப்பாக முதலாளிகள் ஊழியர்களுக்கு அளிக்கும் விஷயங்கள் அவர்களுக்கு போதுமானதாக இல்லை என்று அவர்கள் நினைக்கலாம் அடுத்ததாக நம்பிக்கை இடைவெளியால் ஏற்படும் சில சவால்கள் பற்றிப் பார்க்கலாம் இப்போது ஊதிய முறைகள் தொடர்பான தத்துவங்கள் எவ்வாறு மாறுகின்றன என்று பார்க்கலாம் நிறுவனங்கள் அதிக அளவில் இருக்கும் ஊழியர்களின் அளவைக் குறைக்கத் தயாராக உள்ளன குறைவான ஊழியர்களைக் கொண்டு அதிக அளவிலான வேலைகளை வாங்குவதைத் தான் நிர்வாகத்தினர் விரும்புகிறார்கள் அதிக எண்ணிக்கையிலான ஊழியர்களை பணிக்கு வேலைக்கு அமர்த்த வேண்டிய அவசியம் கடந்த காலத்தில் இருந்த அளவுக்கு தற்போது கிடையாது ஈடு செய்தல் மற்றும் ஊதிய செலவைக் கட்டுப்படுத்த வேண்டிய அதிக அழுத்தம் இருக்கிறது மீண்டும் தற்போது நாம் ஈடு செய்தல் பற்றிப் பார்க்கலாம் நிறுவனத்தை இயக்குதல் போன்றவற்றிற்கு நிர்வாகம் ஊழியர்களுக்கு எவ்வளவு பணம் செலவழிக்கிறது என்பதைக் கட்டுப்படுத்த அதிக அழுத்தம் உள்ளது போட்டியாளர்களுடன் ஒப்பிடும்போது சம்பள நிலை குறித்துக் அதிக முக்கியத்துவம் அளிப்பது கிடையாது ஏனென்றால் இங்குப் பல நிறுவனங்கள் உள்ளன மேலும் பல ஊழியர்கள் இருக்கிறார்கள் அதனால் நிறுவனத்திற்கு தேவையானதைச் செய்யக்கூடிய பல ஊழியர்கள் இருப்பதால் நிறுவனம் அதிக அளவு தொகையை வழங்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது எனவே அவர்கள் அதற்கு ஓகே என்று கூறுகிறார்கள் நாங்கள் உங்களுக்கு இவ்வளவு தான் தருவோம் விருப்பம் இருந்தால் வேலை செய்யுங்கள் இல்லையென்றால் கிளம்புங்கள் வேலை இல்லாதவர்கள் இங்கே பலர் இருக்கிறார்கள் நிறுவனம் என்னால் இதைத் தான் செய்ய முடியும் என்று கூறுகிறது உங்களுக்கு இங்கே வேலை செய்ய விருப்பம் இல்லை என்றால் வேறொரு வேலையை தேடுங்கள் எனவே நிறுவனம் அதிக அளவு ஊதியம் அளிக்க வேண்டும் என்பதை விரும்புவதில்லை நிறுவனம் தனது லாபத்தை அதிகரிக்க என்ன செய்ய முடியும் என்பதற்கு தான் அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது செயல்திறனை ஊக்குவிப்பதற்கும் வெகுமதி அளிப்பதற்கும் திட்டங்களை செயல்படுத்துகிறது உங்கள் வேலையை நீங்கள் சிறப்பாக செய்தால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமாக நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம் என்று கூறுகிறது அடுத்ததாக மாறுபட்ட ஊதியம் பற்றி பார்க்கலாம் மாறுபட்ட ஊதியம் என்ற ஒரு கருத்து இருக்கிறது வெவ்வேறு ஊழியர்களின் அவுட்புட்டின் அடிப்படையில் ஊதியம் வழங்கப்படுகிறது மற்றவர்கள் வாங்கும் அளவுக்கு நமக்கும் ஊதியம் கிடைக்காது நாம் என்ன அவுட் பூட்டை அளிக்கிறோமோ அந்த அளவுக்குத் தான் நமக்கு ஊதியம் கிடைக்கும் எனவே முன்னெப்போதையும் விட இப்போது ஊழியர்களின் மதிப்பை நிரூபிக்க அதிக முக்கியத்துவம் அல்லது அதிக அழுத்தம் உள்ளது இது மாறுபட்ட ஊதியத்தின் தேவைக்கும் அதை அனைவரும் ஏற்றுக் கொள்வதற்கும் வழிவகுக்கிறது ஊதிய நிர்வாக அமைப்புகள் எவ்வாறு மாறுகின்றன ஊதிய நிர்வாக அமைப்புகள் செலவுக் கட்டுப்பாட்டுப் பிரிவுகளைப் பயன்படுத்துகின்றன செலவுக் கட்டுப்பாட்டை முயற்சித்துப் புரிந்து கொள்வது என்பது நிறுவனத்திற்கு கூடுதல் செலவுகளைக் குறைக்க அல்லது தடை செய்வதாகும் நிறுவனம் எவ்வளவு செலவழிக்க முடியும் அல்லது சில விஷயங்களுக்கு எவ்வளவு செலவிட வேண்டும் என்பதற்கு நிறுவனம் ஒரு வரம்பை நிர்ணயிக்கிறது எனவே ஊதிய அளவை நிர்ணயிக்கும் பொருளாதார மற்றும் சட்ட காரணிகளைப் புரிந்துகொள்ள நிறுவனங்கள் அதிக அளவில் முயற்சி செய்கின்றன ஊழியர்களுக்கு வழங்கும் ஊதியம் பற்றி சட்டம் என்ன சொல்கிறது அல்லது தங்கள் ஊழியர்களுக்கு நிறுவனங்கள் எந்த அளவுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் என்று என்பதற்குச் சட்டம் என்ன பரிந்துரைக்கிறது என்பதைக் கண்டுபிடிக்க முதலாளிகள் அதிக அளவில் முயற்சி செய்கிறார்கள் தொழிலுக்கு என்ன தேவைப்படுகிறது அல்லது சந்தையில் இருக்கும் மற்ற நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களுக்கு எந்த அளவுக்கு ஊதியம் செலுத்துகிறது என்பதை அறிந்து கொண்டு ஈடு செய்யும் யுக்தியை பொது வணிக யுக்தி உடன் இணைக்க முயல்கின்றனர் முந்தைய விரிவுரையில் நான் அதைப் பற்றிக் கூறி இருந்தேன் உங்கள் வணிகத்தைப் பற்றியும் அதற்கு எந்த அளவுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் என்பது பற்றியும் உங்களுக்குத் தான் தெரியும் உங்கள் ஊழியர்களிடமிருந்து உறுதிப்பாட்டை அதிகரிக்கவும் லாபம் ஈட்டவும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இது ஒரு மிகவும் நுட்பமான சமநிலையாகும் இந்த திட்டத்தின் முக்கிய கொள்கை சிக்கல்கள் முறையான ஊதிய கட்டமைப்புகளை உருவாக்குகின்றன ஊதிய அமைப்பு முறையாகவும் வலுவாகவும் இருந்தால் அதைச் சவால் செய்ய முடியாது அது நிலையானதாக இருக்கும் செயல் திறனை ஊக்குவிக்கும் மற்றும் வெகுமதி அளிக்கும் திட்டங்கள் மற்றும் தங்களால் இயலக்கூடியதைச் செலுத்துதல் ஆகியவற்றை நோக்கித் தான் நிறுவனங்கள் செல்கின்றன எனவே உங்களால் இயலக்கூடியதை விடக் குறைவாக ஊதியம் செலுத்தக்கூடாது அதற்காக அளவுக்கு அதிகமாகவும் ஊதியம் கொடுக்கக்கூடாது எங்கள் ஊழியர்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம் என்று நீங்கள் சொல்லலாம் அது மேலும் சிக்கல்களை ஏற்படுத்தும் எனவே செயல் திறனை ஊக்குவிக்கும் மற்றும் வெகுமதி அளிக்கும் திட்டங்களையும் செயல்படுத்த முயற்சிக்க வேண்டும் நிறுவன வெகுமதி முறைகளின் சில கூறுகள் மற்றும் நோக்கங்கள் நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களுக்கு எவ்வாறு வெகுமதி அளிக்கின்றன வெகுமதிகள் என்பது ஒரு பணியாளரின் மதிப்புகள் மற்றும் பணியாளர் பங்களிப்புகளுக்கு ஈடாக ஒரு முதலாளி வழங்கக்கூடிய மற்றும் வழங்க விரும்பும் விருப்பங்கள் ஆகியவை அடங்கும் இது நீங்கள் வழக்கமாக செய்யும் வேலைக்கு வழங்கப்படும் சம்பளம் போன்றது கிடையாது ஆனால் நிறுவனம் மதிப்புமிக்கதாக கருதுவதை வழங்குவதாகும் வெகுமதி அளிக்க நிறுவனங்கள் உங்களிடம் இருந்து வழக்கமான வேலைகளை மட்டுமே எதிர்பார்க்கவில்லை எனவே ஊழியர்கள் அதிக அளவில் வேலை செய்தால் அவர்களுக்கு அதிக அளவில் வெகுமதி கிடைக்கும் மேலும் சில வகையான வெகுமதி அமைப்புகள் பணமாக இருக்கும் ஊதியம் என்பது வெகுமதி கிடையாது உண்மையில் இங்கு மாறுபட்ட ஊதியம் மற்றும் மறைமுக வெகுமதிகள் இருக்கிறது இதில் எது மாதிரியான நன்மைகள் உள்ளன சில நிதி சாராத வெகுமதிகள் பாதுகாப்பு திட்டங்கள் இருக்கிறது நீங்கள் செய்து கொண்டிருக்கும் பணியில் ஏதாவது உண்மையான தவறு செய்தால் அல்லது பணி செய்யும் போது ஏதேனும் சிக்கல் இருந்தால் உங்கள் உடல்நலத் தேவைகளைப் போன்றவற்றை இந்த நிதி சட்டப்பூர்வமாக கவனித்துக் கொள்கிறது முடிவெடுப்பதில் பணியாளர் ஈடுபாடு நீங்கள் செய்ய வேண்டியதை விட குறிப்பாகச் சிறப்பாக செயல்படுவதை விட நீங்கள் மிகவும் சிறப்பாக செயல்படுகிறீர்கள் என்றால் நிர்வாகத்தினர் உங்களை வெவ்வேறு மட்டங்களில் முடிவெடுப்பதில் ஈடுபடுத்தக்கூடும் சில நிறுவனங்கள் எப்படியும் தங்கள் கொள்கையின் ஒரு பகுதியாக இதைச் செய்கின்றன ஆனால் பெரும்பாலான நிறுவனங்களில் இருக்கும் ஊழியர்கள் தங்கள் கருத்துக்களையும் நிர்வாகம் மதிப்பதை உணர்கிறார்கள் எனவே அவர்கள் எடுக்க விரும்பும் முடிவுகளில் ஊழியர்களின் கருத்துகளையும் அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள் அடுத்ததாகத் திறமையான மேற்பார்வை பற்றிப் பார்க்கலாம் அது நிதி அல்லாத வெகுமதி ஆகும் இதற்கு மேற்பார்வை உதவியாக இருக்கிறது உங்கள் செயல்திறனை எவ்வாறு மேம்படுத்துவது என்பது குறித்து மேற்பார்வையாளர்கள் உங்களுக்குக் கருத்துத் தெரிவிக்கின்றனர் அது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதற்கு உட்பட்டு அங்கீகரிப்பதாக இருக்கும் நிறுவனம் முழுவதும் இந்த அங்கீகாரத்தின் தொடர்பு இருக்கும் பயிற்சி வாய்ப்புகள் நீங்கள் எதாவது ஒரு செயலை நன்றாகச் செய்கிறீர்கள் எனில் அப்போது நீங்க நான் X விஷயத்தைக் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் என்றால் அதற்கு நிறுவனம் சரி என்று கூறும் மேலும் அவர்கள் நீங்கள் அதை கற்றுக் கொள்வதற்கு மேற்கொள்ளும் பயணத்திற்கு நிதியளிப்பார்கள் தங்குவதற்கு நிதியளிப்பார்கள் அத்துடன் உங்கள் தேவைக்கும் நிதியளிப்பார்கள் எனவே நீங்கள் திரும்பி வந்து நிறுவனத்திற்குத் தொடர்ந்து பங்களிக்கலாம் அடுத்ததாக நிறுவன கலாச்சாரத்தை வளர்ப்பது இதை நான் போதுமான அளவுக்கு வலியுறுத்த முடியாது ஒரு நிறுவனத்தைச் சீராக நடத்துவதில் இது மிக முக்கியமான ஒன்றாகும் நாம் அனைவரும் மனிதர்கள் இதை நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவேன் நீங்களும் நானும் மனிதர்கள் இயந்திரங்களைப் போல நடத்தப்படுவதை நாம் எப்போதுமே விரும்பவில்லை அது போல நாமும் மற்றவர்களை ஒரு இயந்திரம் போல நடத்தக்கூடாது எனவே நமக்கு இப்போது என்ன தேவை நம்மை மனிதர்களை போல நடத்தும் ஒரு நிறுவனம் தேவை அதனால்தான் நான் இந்த IIT யை மிகவும் விரும்புகிறேன் இது ஒரு பெரிய குடும்பம் என்று நான் சொல்கிறேன் இங்கு நீங்கள் தவறு செய்தால் அதைத் திருத்திக் கொள்ள வாய்ப்பு வழங்கப்படும் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் அதே தவறை நீங்கள் மீண்டும் மீண்டும் செய்யாமல் இருப்பதற்காக நீங்க தன்னம்பிக்கையுடன் அடுத்த அடி எடுத்து வியக்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படும் மேலும் நீங்கள் வளர ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது நீங்கள் X விஷயத்தை கற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறீர்கள் ஆனால் அதை நீங்கள் தொடங்கவில்லை நீங்கள் என்ன கற்றுக் கொள்ள விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் நிரூபிக்காத வரை நிர்வாகம் அதற்கான வேலையைத் தொடங்காது நீங்கள் என்ன கற்றுக் கொள்ள விரும்புகிறீர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டும் அதன் பிறகு நிர்வாகம் ஓகே சரி நீங்கள் போய் கற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறும் நீங்கள் புதிதாக ஒன்றைக் கற்றுக் கொள்வீர்கள் என்று நிர்வாகம் நம்பும் அதை நீங்கள் கற்றுக் கொண்டு நீங்கள் நிறுவனத்திற்குப் பங்களிப்பீர்கள் ஆனால் இது வேறு மாதிரியாகவும் இருக்கலாம் நாம் ஏன் இவ்வளவு பணத்தைச் செலவிட வேண்டும் ஊழியர்கள் ஏதாவது கற்றுக் கொள்வார்கள் என்பதற்கான உத்தரவாதம் என்ன என்று நிறையப் பேர் உங்களிடம் கேள்வி கேட்பார்கள் ஆனால் எனது நிறுவனத்தில் இது போல நடக்காது நான் ஏதாவது கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று கூறினால் உடனே என் சீனியர்கள் ஓ நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்பும் விஷயம் மிகவும் சிறந்தது நீங்கள் என்ன கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள் நாங்கள் உங்களுக்கு எப்படி உதவ முடியும் என்று கேட்பார்கள் இப்படி இருந்தால் தான் நிறுவனத்துடனான உங்கள் உறுதிப்பாடு நன்றாகப் பிணைக்கப்பட்டிருக்கும் நீங்கள் வளர்க்கப்படுவதாக உணர்கிறீர்கள் எனவே அவர்களின் நம்பிக்கைக்கு துரோகம் செய்ய உங்களுக்கு மனம் வராது உங்களுக்குக் குற்ற உணர்ச்சி ஏற்படும் அவர்களால் செய்ய முடியாத விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ல விரும்புகிறேன் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் உடனே அவர்கள் உங்களிடம் நீங்கள் அதை கற்றுக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் வளர நான் எப்படி உதவி செய்ய வேண்டும் நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்புவதைச் செய்ய நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் உடனே நல்ல வார்த்தைகளைப் பேசுவார்கள் உடனே அந்த நிமிடம் நீங்கள் 'ஓ மை காட் நீங்கள் இவ்வாறு ஊக்கப்படுத்துவீர்கள் என்று நான் நினைத்தே பார்க்கவில்லை' என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் அவர்கள் என்னிடம் வைத்திருக்கும் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப என்னால் வாழ முடியும் எனவே நீங்கள் இப்போது என்ன செய்ய வேண்டும் அவர்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பதை விட நீங்கள் ஒரு படி மேலே செல்ல வேண்டும் இவற்றையெல்லாம் நீங்கள் ஊக்கமாக நன்றாக கற்றுக் கொண்டு திரும்பி வந்து நீங்கள் என்னைப் பரிசோதிக்கலாம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் அவர்கள் ஓ க்ரேட் ஆமாம் எங்கே உங்களுக்கு உதவ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்கள் பரிசோதனையை எளிதாக்க நாங்கள் என்ன செய்ய முடியும் நாம் கற்றுக்கொண்டவை அனைத்தும் பயனுள்ளது என்பதை நான் எவ்வாறு நிரூபிக்கப் போகிறேன் என்ற அழுத்தம் உங்கள் மீது மீண்டும் வருகிறது நீங்கள் நிறுவனத்திற்குப் பங்களிப்பீர்கள் ஏனென்றால் நிறுவனம் உங்களை மிகவும் நம்புகிறது முதலாளியாக நீங்கள் உங்கள் ஊழியர்களை நம்பினால் அவர்களும் உங்கள் நம்பிக்கைக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள் நிறுவனம் முன்னேறுவதற்குத் தேவையான அனைத்தையும் அவர்கள் செய்வார்கள் மனிதவள மேலாண்மை சார்ந்த அடிப்படை தூண் இது தான் நீங்கள் உங்கள் ஊழியர்களை நம்புங்கள் அந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருங்கள் மேலும் அவை மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அதாவது அவர்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுவதை அவர்கள் செய்யாமல் போவதற்கான வாய்ப்புகள் வெகுவாகக் குறைகின்றன எனவே ஒரு ஆதரவை அளிக்கும் இந்த நிறுவன கலாச்சாரத்தால் நாம் அர்த்தப்படுத்துகிறோம் வேலை மதிப்பீட்டின் அடிப்படையில் ஊதிய முறைகளுக்கான மாற்று அதில் ஒன்று தான் வேலை மதிப்பீடு என்று உங்களுக்குத் தெரியும் எவ்வளவு அவுட் புட் இருக்கிறது அடுத்ததாக மாற்றுச் சந்தை அடிப்படையிலான ஊதியம் பற்றிப் பார்க்கலாம் எனவே நிறுவனத்தின் அனைத்து வேலைகளுக்கும் நேரடி சந்தை விலை அணுகுமுறையாக நாம் ஒப்பிடுகிறோம் மற்ற நிறுவனங்களில் இதே போன்ற வேலைகள் வழங்கப்படுவதைக் காண்கிறோம் நமக்கும் அதே ஈடு செய்யும் முறை உள்ளது அடுத்ததாகத் தகுதி அடிப்படையிலான ஊதியம் பணியாளர்கள் ஊதியம் பெறுவது என்பது அவர்கள் தற்போது செய்து வரும் வேலையின் அடிப்படையில் அல்ல மாறாக அவர்கள் செய்யக்கூடிய வேலைகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் இருக்கும் நான் இப்போது என்ன செய்கிறேன் என்பதை பற்றி சிந்திக்காமல் என்னால் என்ன செய்ய முடியும் என்பதைப் பற்றி நிறுவனம் யோசிக்கிறது எனவே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டதாக அவர்கள் கூறுகிறார்கள் X என்பவரால் A B மற்றும் C ஆகிய வேலைகளைச் செய்ய முடியும் அத்துடன் அவரால் D E மற்றும் F ஆகிய வேலைகளையும் செய்ய முடியும் ஆகவே இதற்கு இன்று இவ்வளவு ஊதியத்தை வழங்குவோம் இதன் மூலம் அவர்கள் பல விஷயங்களைச் செய்ய தேவையில்லை ஆனால் நாளை எனக்குத் தேவைப்பட்டால் இந்த நபர் A மற்றும் B க்கு பதிலாக E பணியைச் செய்ய வேண்டும் அதைச் செய்ய அந்த நபருக்கு திறன் உள்ளது மற்றவர்களை வைத்து அந்த வேலையை செய்யாமல் அந்த நபரே செய்கிறார் எனவே அவர்களின் திறனுக்காக எதிர்காலத்தில் அவர்கள் என்ன செய்ய முடியும் என்பதற்கு நாம் அவர்களுக்கு ஈடுசெய்கிறோம் இந்த முடிவுகள் மனித வள மேலாண்மை தத்துவத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது உங்கள் ஊழியர்களுக்கு நீங்கள் ஆதரவாக இருக்க நீங்கள் முதலில் விரும்ப வேண்டும் இல்லையெனில் இது சரியாக வராது மற்றொன்று இலாபப் பகிர்வு மற்றும் பங்கேற்பு மேலாண்மை நாம் திட்டங்களை வடிவமைக்கும்போதும் கொள்கைகளை வடிவமைக்கும்போதும் நம்முடைய ஊழியர்களின் கருத்துக்களையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது நாம் நம்முடைய திட்டங்களை வடிவமைக்கும்போது நிறுவனத்தின் கண்ணோட்டம் நோக்கம் மற்றும் குறிக்கோள்களுடன் பொருந்தாமல் கூட இருக்கலாம் ஆனால் நிறுவனம் எவ்வாறு இயங்குகிறது பெரும்பாலான ஊழியர்கள் என்ன சொல்கிறார்கள் மற்றும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதைப் பற்றி உணர வேண்டும் ஊழியர்கள் கருத்து தெரிவிக்கும்போது அதை தீவிரமாக எடுத்துக் கொள்ளுங்கள் அது அவர்கள் நிறுவனத்துடன் பிணைக்க உதவும் அடுத்ததாக இலாப பகிர்வு உங்களுடைய இலாபத்தின் ஒரு சிறிய பகுதியை நீங்கள் ஊழியர்களுடன் பகிர்ந்து கொள்ள நினைத்தால் அவர்களுக்கு போனஸ் கொடுங்கள் அவர்களுக்குக் கூடுதல் சலுகைகளைக் கொடுங்கள் அவர்கள் உங்களுக்கு எவ்வளவு நெருக்கமாகி விடுகிறார்கள் என்பதை நீங்கள் காணலாம் எனவே அவர்கள் அந்த பணியைச் செய்யும் அளவுக்குத் திறமையானவர்களாக இருப்பதால் தான் அவர்களால் அந்த வேலையைச் செய்ய முடிகிறது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அவர்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கப்பட்டாலும் அவர்களுக்கு வெகுமதி அளிக்கப்படுகிறது வேலை செறிவூட்டல் என்பது பணியாளர்கள் வளர வாய்ப்புகளை மேம்படுத்துவதைக் குறிக்கிறது எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை X Y Z வழியில் செய்ய முடியும் என்று சொல்கிறீர்கள் அதே வேலையில் பணியாளரின் ஈடுபாட்டை நீங்கள் அதிகரிக்கிறீர்கள் இதன் மூலம் நோக்கம் அல்லது சிக்கலை அதிகரிப்பதன் மூலம் அல்லது பணியாளர்கள் ஆர்வத்துடன் வேலை செய்ய உங்களால் முடிந்த அனைத்தையும் செய்யுங்கள் தொழில்நுட்பம் மற்றும் நிறுவன அமைப்பில் அடிக்கடி ஏற்படும் மாற்றங்கள் இது திறன் அடிப்படையிலான ஊதியத்தை தீர்மானிக்க ஒரு பெரிய காரணியாக இருக்கலாம் ஆகவே புதிய தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப பணியாளர்கள் மாற்றியமைக்க படாவிட்டால் அல்லது நிறுவன அமைப்பு படிநிலை கட்டமைப்பிலிருந்து குழு அடிப்படையிலான கட்டமைப்பிற்கு மாறினால் தவிர நிறுவனம் நல்ல முறையில் இயங்க முடியாமல் போகலாம் ஊழியர்களின் திறமைக்கு நீங்கள் எவ்வாறு வெகுமதி அளிக்கிறீர்கள் என்பதை தீர்மானிப்பதாக இருக்கும் பணியாளர் பரிமாற்ற சுழற்சி மற்றும் இடமாற்றங்கள் இது மற்ற துறைகளில் இருக்கும் ஊழியர்கள் வேறு வேலைகளை செய்ய முடியுமா இல்லையா என்பதைப் புரிந்துகொள்ள உதவுகின்றன கற்றுக் கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறது உயர் பணியாளர் வருவாய் இது திறன் அடிப்படையிலான ஊதியத்தின் செயல்பாடு அல்லது திறன் அடிப்படையிலான ஊதியத்தை தீர்மானிக்கிறது ஏனென்றால் மக்கள் உள்ளே வரும்போதே பங்களிக்கத் தொடங்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் எனவே புதிய ஊழியர்களுக்கான புதிய பயிற்சித் திட்டங்களை நீங்கள் எப்போதும் கொண்டிருக்க முடியாது அவர்கள் புதியத் திறன்களை உடனே மாற்றிக் கொள்ளக்கூடிய குறிப்பிட்ட திறன்களுடன் வர வேண்டும் ஆகவே திடீரென அதிக அளவிலான ஊழியர்கள் வெளியேறினால் அவர்கள் கடந்த காலத்தில் என்ன வேலை செய்து கொண்டிருந்தார்கள் என்பதைப் பொருட்படுத்தாமல் அந்த இடத்தில் ஈடு செய்ய அவர்களை நீங்கள் அந்த இடத்தில் பணியமர்த்த நீங்கள் முடிவு செய்யலாம் குழு வேலைக்கான மதிப்பு மற்றும் பங்கேற்பதற்கான வாய்ப்பு திறன் அடிப்படையிலான ஊதியத்தை தீர்மானிப்பதற்கான மற்றொரு காரணியாக இருக்கிறது சில கொள்கைகள் மற்றும் ஊதிய திட்டமிடல் மற்றும் நிர்வாகம் அதில் ஒன்று சம்பள ரகசியம் இரண்டு விரிவுரைகளுக்கு முன்பு இதைப் பற்றி நாம் கொஞ்சம் விவாதித்தோம் ஊதிய ரகசியம் என்பது ஒரு ஊழியர் மற்றொரு ஊழியரிடம் தாங்கள் பெரும் ஊதியத்தைப் பற்றி வெளிப்படுத்தலாமா அல்லது வெளிப்படுத்த வேண்டாமா என்பதைப் பற்றி முடிவு எடுப்பதாகும் இப்போது இது வேலை மற்றும் வணிக தொடர்பான பகுத்தறிவை அடிப்படையாகக் கொண்ட அமைப்பு ஆகும் ஊதிய வரம்புகள் ஊதிய உயர்வு அட்டவணைகள் இழப்பீட்டுத் துறையிலிருந்து ஊதியம் தொடர்பான டேட்டாக்கள் கிடைக்கும் மேலாளர்கள் தங்கள் ஊதிய முடிவுகள் மற்றும் நடைமுறைகளைப் பாதுகாக்க வேண்டும் என்று இது பகிரங்கமாகக் கட்டாயப்படுத்துகிறது எனவே தான் ஊதிய ரகசியத்தைப் பற்றி பேசும்போது நாங்கள் அதை வெளியிட மாட்டோம் என்று கூறுகிறோம் ஆனால் அதை நாம் ரகசியமாக வைத்துக் கொண்டால் நாம் ஏன் அதை ரகசியமாக வைத்து இருக்கிறோம் என்பதைப் பற்றி அறிந்து கொள்ள பலர் மிகவும் விரும்புவார்கள் நம்முடைய சம்பள ரெக்கார்டுகளை நாம் பராமரிக்கும் விதத்தில் மிகவும் திட்டமிட்டதாக வைத்திருக்க இது நம்மைத் தூண்டுகிறது அதனால் இது குறித்து எப்போதாவது விசாரிக்கப்பட்டால் அதற்கான தெளிவான பதிலை நாம் வைத்திருக்க வேண்டும் ஊதிய விகிதத்தை தெரிந்து கொள்வதால் செலவு அதிகரிக்கிறது சம்பளம் பற்றிய ரகசியம் வெளியிடப்பட்டால் அனைத்து நிறுவனங்களின் முரண்பாடுகளும் பலவீனங்களும் தெரியவரும் என்பதால் சம்பள ரகசியம் ஒரு பெரிய சவாலாக ஒரு பெரிய சிக்கலாக இருக்கிறது நான் எனது ஊதியத்தை வெளியிட மாட்டேன் மற்றவர்கள் என்ன சம்பாதிக்கிறார்கள் என்பதைத் தெரிந்து கொள்ளவும் நான் விரும்பவில்லை என்று நீங்கள் சொல்வது சரி தான் நிறுவனம் அதன் சம்பள கட்டமைப்பை ரகசியமாக வைத்திருக்க கண்டிப்பாக ஏதாவது தவறான காரணம் இருக்க வேண்டும் என்று மக்கள் நினைக்கத் தொடங்குகிறார்கள் என்ன பிரச்சனை என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறார்கள் ரகசியம் நீக்கப்பட்டால் உங்களை நோக்கி விரல் நீட்ட மக்களுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன நீங்கள் இந்த தவறை செய்து இருக்கிறீர்கள் அந்த தவறை செய்து இருக்கிறீர்கள் என்று பணியாளர்கள் உங்களைக் குற்றம்சாட்ட கூடும் அதனால் அது ஒரு பெரிய பிரச்சினையாக மாறும் திறந்த முறையிலான ஊதியம் சில மேலாளர்களை வேறுபாடுகளை குறைக்க தூண்டக்கூடும் மற்றும் மோதலைத் தவிர்ப்பதற்காக துணை அதிகாரிகளிடம் பேச நேரிடலாம் ஏமாற்றமடைந்த ஊழியர்களுக்கு இத்தகைய வேறுபாடுகளை விளக்க வேண்டியது அவசியம் ஆகும் திறந்த ஊதிய முறையில் சில சவால்கள் இருக்கிறது அதில் இருக்கும் ஒரு பெரிய சவால் என்னவென்றால் எல்லோரும் தன்னை மற்றவர்களுடன் ஒப்பிட தொடங்குகிறார்கள் நிறைய நேர ஊதிய முடிவுகள் மிகவும் அகநிலை முறையில் எடுக்கப்படுகின்றன அங்குதான் பிரச்சனை வருகிறது ஒரு அகநிலை முறையில் முடிவு எடுக்கப்பட்டிருந்தால் ஒரு ஊழியருக்கு ஒருவர் கொடுத்ததையும் மற்ற ஊழியருக்கு வழங்கப்படாததையும் பாதுகாக்கும் திறன் சந்தேகத்திற்கு உரியதாக இருக்கிறது மேலும் மோதலுக்கு வழிவகுக்கும் அல்லது ஊழியர்களிடையே மோதலுக்கு வழிவகுக்கும் ஊதிய முறைகளை நிர்ணயிப்பதில் இருக்கும் மற்றொரு கொள்கை பிரச்சனை பணவீக்கத்தின் விளைவு ஊதிய முறைகளை எவ்வாறு தீர்மானிப்பது பணவீக்கம் ஊதிய முறைகளை எவ்வாறு பாதிக்கிறது நம்முடைய ஊதிய முறைகளைப் பணவீக்கத்துடன் எவ்வாறு அட்ஜஸ்ட் செய்வது இப்போது அரசாங்க அமைப்புகளில் இந்த டியர்னஸ் அலவன்சஸ் என்ற கருத்து எங்களிடம் உள்ளது ஆகவே வருடாந்திர பணவீக்கம் அல்லது அவ்வப்போது பணவீக்கம் ஆகியவை இந்த முறையில் கவனித்துக் கொள்ளப்படுகிறது விலைவாசி அதிகரிக்கும் போது இதுவும் அதிகரிக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது உங்களுக்காக நாங்கள் ஈடு செய்யப் போகிறோம் அதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம் நாங்கள் முயற்சி செய்து அதை உறுதி செய்வோம் அல்லது உங்கள் வாங்கும் திறன் ஒத்ததாக இருப்பதையும் பண வீக்கத்தால் நீங்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய நாங்கள் எங்களால் முடிந்தவரை முயற்சிப்போம் எனவே அதைக் கவனித்துக் கொள்வதற்காக தான் டியர்னஸ் அலவன்சஸ் என்று ஒன்று உள்ளது அடுத்ததாக ஊதிய வேறுபாடு பற்றிப் பார்க்கலாம் ஊதிய வேறுபாடு என்பது ஒரு நிறுவனத்தின் ஊதிய கட்டமைப்பில் வேலைகள் அல்லது ஊதிய தரங்களுக்கு இடையிலான ஊதிய விகிதங்களில் ஏற்படும் சிறிய அளவிலான வேறுபாடுகளைக் குறிக்கிறது இது சற்று சிக்கலான கருத்து ஆகும் எனவே இதை நான் உங்களுக்கு கொஞ்சம் விரிவாக விளக்குகிறேன் சில நேரங்களில் ஊதிய தரங்களுக்கான வரம்புகள் ஒருவருக்கொருவர் பல்வேறு வழிகளில் வேறுபடுகின்றன எனவே உதவி பேராசிரியருக்கும் இணை பேராசிரியருக்கும் இடையில் சம்பளத்தில் வேறுபாடு இருக்கும் இப்போது உதவி பேராசிரியர்களுக்கான ஊதிய வரம்பு பற்றி நாம் பேசும்போது தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சேர்ந்த ஒரு உதவி பேராசிரியர் இந்த ஆண்டு சேர்ந்த உதவி பேராசிரியரின் சம்பளத்திற்கு ஒரு வருடம் முன்பு வாங்கிய அளவுக்கு இருக்கலாம் என்று சொல்லலாம் ஆனால் உதவி பேராசிரியர் மற்றும் இணைப் பேராசிரியரின் சம்பள கட்டமைப்பில் குறிப்பிடத்தக்க அளவு வேறுபாடு உள்ளது இப்போது இந்த இரண்டு தரங்களுக்கிடையேயான இந்த இடைவெளி சில நேரங்களில் குறைக்கப்படலாம் அதைப் பற்றி மக்கள் வருத்தப்படக்கூடாது ஒரு தரவரிசையில் இருந்து இன்னொரு இடத்திற்கு முன்னேறுவது எளிது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் இந்த ஊதிய தரங்களை வேறுபாடு இருப்பதன் விளைவாக நம்பிக்கை இடைவெளி குறைகிறது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் எனவே பல்வேறு வகையான ஊழியர்களுக்கிடையிலான வேறுபாடுகளை சரிசெய்ய சில நேரங்களில் நீங்கள் அதிகப் பணம் செலுத்தத் தொடங்குகிறீர்கள் வரம்பு அதிகரித்தாலும் கூட தரங்களுக்கு இடையிலான வேறுபாடு குறைகிறது எனவே ஒரு சீனியர் அசிஸ்டண்ட் புரஃபசர் தனது ஜூனியர் அசிஸ்டண்ட் புரஃபசரின் ஊதியத்தை விட மிகவும் அதிக வித்தியாசம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அசிஸ்டண்ட் புரஃபசர்களுக்கு வழங்கப்படும் ஊதிய வரம்பு பற்றி உங்களுக்குத் தெரியும் சீனியர் மோஸ்ட் அசிஸ்டண்ட் புரஃபசர் கணிசமான அளவு வித்தியாசமாகச் சம்பாதிக்கலாம் சீனியர் மோஸ்ட் அசிஸ்டண்ட் புரஃபசரின் சம்பளம் ஜூனியர் அசிஸ்டண்ட் புரஃபசரின் சம்பளத்திலிருந்து கணிசமான அளவில் வேறுபடலாம் எனவே இதன் ரேஞ்ச் மிகவும் அதிகம் ஆனால் தர நிலைகள் வேறுபடுகிறது முன்னேற்றம் மென்மையாகத் தெரிகிறது இப்போது இதை எப்படிச் செய்வது புதிய பணியாளர்களுக்கான அதிகபட்ச ஆரம்ப சம்பளம் உங்களிடம் உள்ளது இது நீண்டகால ஊழியர்கள் தற்போது வாங்கிக் கொண்டிருக்கும் ஊதியத்திற்கும் புதிய பணியாளர்கள் வாங்கவிருக்கும் ஊதியத்திற்கும் ஒரு சிறிய வித்தியாசத்தை மட்டுமே காண முடிகிறது இப்போது இது ஒரு பெரிய பிரச்சினை நீங்கள் ஆரம்பக்கட்டத்தில் அதிகபட்ச சம்பளம் வாங்கி இருக்கலாம் இதனால் இது வேறுபடுகிறது ஆனால் ஏற்கனவே நிறுவனத்தில் உள்ளவர்கள் இதை ஒரு பிரச்சனையாகவும் நியாயமற்றதாகவும் பார்க்கிறார்கள் சம்பளம் வாங்கும் மற்றும் தொழிற்சங்கமற்ற ஊழியர்களை விட அதிக அளவில் இருக்கும் தொழிற்சங்கத்தில் இருக்கும் ஊழியர்களுக்கு மணிநேர ஊதிய உயர்வு வழங்கப்படுகிறது எனவே தொழிற்சங்கத்தில் இருக்கும் ஊழியர்களுக்கான மணிநேர ஊதியத்தை அதிகரிப்பதன் மூலமும் ஊதிய வேறுபாட்டைச் செயல்படுத்த முடியும் எனவே துரதிர்ஷ்டவசமாக தொழிற்சங்கத்தில் இருக்கும் ஊழியர்கள் என்று நாங்கள் கூறும் போது அவர்கள் சில நேரங்களில் ஊதியத்தில் இருக்கும் வேறுபாட்டை நீக்க நிறுவனத்திற்கு அதிக அழுத்தம் கொடுப்பார்கள் இப்போது சம்பளம் வாங்கும் ஊழியர்களுக்கு மணி நேர ஊதிய உயர்வு வழங்க முடியாது ஆனால் சம்பளம் இல்லாத மணி நேர கூலிகளாக ஒப்பந்த தொழிலாளியாக உள்ளவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் பணம் கொடுக்க முடியும் எனவே அவர்களின் ஊதியமும் மாத ஊதியம் பெரும் ஊழியர்களுக்கும் இடையிலான ஏற்றத்தாழ்வு அவர்கள் பெறும் பணத்திற்கும் சம்பளம் பெறும் நபரின் சம்பளத்திற்கும் அதிகமாக இருக்காது எனவே அவர்கள் இருவருமே அதே அளவு வேலைகளை செய்கிறார்கள் அதில் ஒருவர் மணிநேரத்திற்குள் பணம் பெறுகிறார்கள் அதே அளவு வேலையை செய்யும் மற்றவர் ஒவ்வொரு மாதமும் சம்பளம் பெறுகிறார்கள் அதனால் அவர்கள் சரி என்று கூறுகிறார்கள் நாங்கள் இவ்வளவு வேலைகளை செய்கிறோம் ஏன் ஒரு ஏற்றத்தாழ்வு உள்ளது இந்த ஏற்றத்தாழ்வைக் குறைக்க நீங்கள் அவர்களின் மணி நேர ஊதியத்தை அதிகரிக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் மற்ற ஊழியர்களின் சம்பளத்தை மாற்ற வேண்டாம் மேலாண்மை அல்லது தொழில்முறை வேலைகளுக்காக தற்போது கல்லூரி முடித்திருப்பவர்களை ரெக்ரூட் செய்வதன் மூலம் இந்த இடைவெளியை குறைக்லாம் சில நேரங்களில் ஊழியர்களுக்கு ஓவர்டைம் ஊதியம் அல்லது வெவ்வேறு விகிதத்தில் ஓவர் டைம் கட்டணங்கள் இருக்கலாம் நீங்கள் வார இறுதி நாட்களில் வேலை செய்கிறீர்கள் அதனால் உங்களுக்கு கூடுதல் பணம் கிடைக்கும் கூடுதல் பணம் கிடைத்த மணி நேரங்களுக்கு பிறகு உங்களுக்கு எவ்வளவு பணம் கிடைத்திருக்கிறது என்று உங்களுக்குத் தெரிந்திருக்கும் இது ஊதிய ஏற்றத்தாழ்வை குறைப்பதற்கான ஒரு வழி இது எனவே இந்த விஷயங்களை ஒருவர் கணக்கில் வைத்திருக்க வேண்டும் என்பது உங்களுக்குத் தெரியும் ஒருவர் சம்பள கட்டமைப்பில் இருக்கும் வேறுபாடுகளை நீக்க விரும்புகிறாரா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டும் ஊதிய உயர்வு என்பது தகுதி விளக்கப்படங்களைப் பொறுத்தது நாம் எதைத் தகுதி விளக்கப்படங்கள் என்று அழைக்கிறோம் தகுதி வரைபடங்கள் என்பது நிறுவனத்திற்கு யார் மதிப்புமிக்கவராக இருக்கிறார் என்பதைத் தீர்மானிக்க உதவும் கருவிகள் ஆகும் இதை வைத்து ஒருவரை எப்படித் தீர்மானிப்பது அந்த நிறுவனம் அவர்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறது என்பதன் அடிப்படையில் ஒருவருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கிறது எனவே அந்த நிறுவனத்திற்குள் அவரின் அவுட் புட்டைப் பொறுத்து தான் அவர் எவ்வளவு திறமையானவர் என்பது கணிக்கப்படுகிறது இது உங்களிடம் உள்ள தங்கப் பதக்கங்களின் எண்ணிக்கையையோ அல்லது நீங்கள் நிறுவனத்திற்கு வந்ததையோ சார்ந்தது அல்ல நீங்கள் நிறுவனத்தில் நுழைந்தது முதல் உங்களுடைய செயல்திறனைப் பொறுத்து கணக்கிடப்படுகிறது செயல்திறன் சலுகைகள் ஊக்கத்தொகை என்பது எதிர்பார்த்ததை விடச் சிறப்பாகச் செயல்படும் நபர்களுக்கு நாங்கள் வழங்கும் கூடுதல் நன்மைகள் ஆகும் செயல்திறன் சலுகைகளின் சில தேவைகளில் ஒன்று எளிமையானதாக இருக்க வேண்டும் என்பதாகும் ஊக்கத்தொகையைப் பெறுவதற்கு தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பணியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவை குறிப்பிட்டதாக இருக்க வேண்டும் அவை அடையக்கூடியதாகவும் அளவிடக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் நிர்வாகிகளுக்கு நாங்கள் வழங்கக்கூடிய சில சலுகைகள் நிர்வாகிகளுக்கான ஊக்கத்தொகைகளைப் பற்றிப் பேசும்போது நாம் சில விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கேத் தெரியும் அவர்களுக்கு ஏன் நீண்ட கால ஊக்கத் திட்டங்களைப் பயன்படுத்த வேண்டும் சீனியர் நிர்வாகிகளுக்கு நீண்டகால ஊக்கத் திட்டங்களைப் பயன்படுத்த வேண்டுமா நாம் ஏன் அதைச் செய்ய வேண்டும் அதற்கான காரணங்கள் இங்கே குறுகிய கால ஊக்கத்தொகை என்பது குறுகிய கால உற்பத்தித்திறனின் விளைவாக இருக்கும் எனவே சீனியர் நிர்வாகிகள் மேற்கொள்ளும் பணிகளுக்கான முடிவுகள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குப் பிறகு தான் தெரியும் அதனால் தான் அவர்கள் நீண்ட காலத்திற்குப் பிறகு சலுகைகளைப் பெறுகிறார்கள் நீண்ட கால திட்டங்கள் சீனியர் நிர்வாகத்திற்கான ஸ்திரத்தன்மையை ஊக்குவிக்கின்றன இரண்டு அல்லது மூன்று அல்லது நான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு உங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை கிடைக்கும் என்று உங்களுக்குத் தெரியும் எனவே நீங்கள் அந்த இலக்கை நோக்கி வேலை செய்கிறீர்கள் தாவரங்கள் மற்றும் தயாரிப்புகளின் வளர்ச்சி புதிய சந்தைகளைத் திறந்து பழையவற்றை மீட்டெடுக்கும் புதிய செயல்முறைகள் ஆகும் எனவே நீண்ட கால திட்டங்கள் புதிய முயற்சிகளை அமைக்க ஊக்குவிக்கின்றன நீண்ட கால திட்டங்கள் இலாபங்களுக்கான குறுகிய கால பங்களிப்பைக் காட்டிலும் மூலோபாய ஆதாயங்களை வடிவமைக்க உதவுகின்றன குறுகிய கால சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே இருக்கும் ஆகவே நீண்ட கால திட்டங்கள் நிறுவனத்தின் மூலோபாயத்துடன் ஒருங்கிணைப்பதை ஊக்குவிக்கின்றன நீண்ட கால திட்டங்கள் செயல்முறை மற்றும் முடிவுகளின் உரிமையை ஊக்குவிக்கின்றன நான் செயல்முறை - A வை தொடங்கி இருக்கிறேன் நான் அதை அதன் இறுதி முடிவுக்குக் கொண்டு செல்லப் போகிறேன் எனவே அதுதான் சலுகைகள் இப்போது இந்த சலுகைகள் மற்றும் வெகுமதி திட்டங்களின் விவரங்களைப் பற்றி நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம் இந்த வகுப்பை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் அடுத்த வகுப்பில் இதிலிருந்து நாம் மீண்டும் தொடங்கலாம் இதுவரை பொறுமையாக கவனித்ததற்கு மிக்க நன்றி இந்த பாடம் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் தயவுசெய்து உங்கள் கேள்விகளை தயங்காமல் ஃபோராமில் போஸ்ட் செய்யவும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்